முந்தைய வகுப்புகளில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை கண்டோம் இது ரீட் ரைட் மெமரியும் கூட எனவே ஒருவர் அந்த மெமரி பிளாக்கிலிருந்து இன்பர்மேஷனை ரீட் மற்றும் ரைட் செய்ய முடியும் இன்றைய வகுப்பில் ரீட் ஒன்லி மெமரியை பார்ப்போம் எனவே பயனர் யூசர் பார்வையில் பல முறை ரீட் செய்யப்படும் ஆனால் ரைட்டிங் டெவலப்பரால் சில மெக்கானிசம் மூலமாக செய்யப்பட வேண்டும் அல்லது அது இருக்கும் ஃபேக்டரியில் ரைடிங் செய்யப்படும் மேலும் இவை நாம் பார்க்க இருக்கும் கான்சப்டுகள் டிகோடர் ஓஆர் சர்க்யூட் இடையிலான ஒற்றுமையை நாம் காண்போம் இதற்கு முன்பு நாம் பயன்படுத்திய முன்மாதிரி மற்றும் ரீட் ஒன்லி மெமரி பின்னர் டையோடு அல்லது டிரான்சிஸ்டர் சுவிட்சைப் பயன்படுத்தி டவுன்லோட் செய்யப்பட்ட மெமரியை பார்ப்போம் பின்னர் நான் சொன்னது போல் அது டிகோடர் ஓஆர் சர்க்யூட்டுயுடன் சிமிலரிடி கொண்டுள்ளது மற்றும் அடிப்படையில் இது ஒரு காம்பினட்டோரியல் சர்க்யுட் இந்த ரோம் எனவே ரோம் பயன்படுத்தி மிக எளிதாக பல காம்பினட்டோரியல் சர்க்யுட் டிசைன் செய்யலாம் எனவே ஸ்குயரர் சர்க்யூட்டுக்கு எடுத்துக்காட்டுகள் வழங்கப்படும் ஆனால் அதே டிசைன் தத்துவத்தைப் பின்பற்றி பல சர்க்யூட்களை உருவாக்க முடியும் இறுதியில் நாம் ப்ரோக்ராமபள் ROM பற்றி விவாதிப்போம் அதன் வெவ்வேறு வெரைட்டிகள் எனவே ரீட் ஒன்லி மெமரி இதில் பைனரி இன்ஃபர்மேஷன் சில இன்டர்கனெக்சன் பேட்டர்னில் ஸ்டோர் செய்யப்படுகிறது சில ஒன்றோடொன்று இணைப்பு முறையில் சேமிக்கப்படுகின்றன எனவே நாம் விரைவில் அந்த இன்டர்கனெக்சன் பேட்டர்ன் முறை என்ன என்று பார்ப்போம் இது ரேம் போலல்லாமல் நான் வோலடைல் நாம் முன்பு விவாதித்த விஷயங்கள் எனவே டெவலப்பர் அல்லது புரோகிராமரால் ஒரு முறை எழுதுப்பட்ட ப்ரோக்ராமபல் ரோம் அல்லது ஃபேக்டரி எண்டில் எழுதப்பட்ட ஸ்டாண்டர்ட் ரோம் என்றால் பவர் ஆஃப் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் ஏனென்றால் பேட்டர்ன் மெமரி பிளாக்கில் பதிந்திருப்பதால் அது ரீட் செய்ய கிடைக்கும் ஒரு ROM இன் பேசிக் பிளாக் டையகிராம் இது போன்றதாக இருக்கும் m அட்ரஸ் இன்புட் எனவே இது 2 பவர் m லாகேஷன்ஸ் மெமரியில் லாகேஷன்ஸை ஜெனரேட் செய்யும் மற்றும் ஒவ்வொரு இடத்திலும் n பிட் தகவல்கள் சேமிக்கப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் பிட்களைச் செயல்படுத்துவதன் மூலம் n டேட்டா அவுட்புட்களை உருவாக்க முடியும் மேலும் அடிஷனல் கண்ட்ரோல் இன்புட்கள் எனேபல் போன்றவை இருக்கக்கூடும் ஆனால் இது பேசிக் பிளாக் டையகிராம் எனவே இங்கே ரைட் ஆப்ஷன் இல்லை எனவே இது பெரும்பாலும் இது ரீடிங் ஆப்ஷன் ஏனெனில் ரைட்டிங் செய்யப்படுகிறது ரைட்டிங் சிறப்பு முறையில் செய்யப்படுகிறது நிச்சயமாக யாரோ ஒருவர் ரைட்டிங் செய்கிறார்கள் இல்லையெனில் நாம் அதை எப்படி ரீட் செய்ய முடியும் ஆனால் அது தனித்தனியாக செய்யப்படுகிறது எனவே டிகோடர் OR முன்னுதாரணம் சர்க்யூட்டுடன் ஒற்றுமையைப் பார்ப்போம் எனவே 3 பிட் அட்ரஸ் A 2 டு 0 மற்றும் 3 பிட் டேட்டா என்று கருதுகிறோம் எனவே இந்த எடுத்துக்காட்டு இங்கே நாம் காணும் இந்த சர்க்யூட் நான் முன்பு விவாதித்ததிலிருந்து எடுத்துள்ளேன் காம்பினடோரியல் சர்க்யூட் டிஸ்கஷனில் டிகோடர் சர்க்யூட் 4 வது வாரத்தில் அல்லது அங்கு எங்காவது எனவே இந்த சர்க்யூட்டை நீங்கள் காணலாம் ஆனால் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது அது எவ்வாறு ஒத்திருக்கிறது என்பதைப் பார்க்க இந்த விவரங்கள் விவாதத்தில் மீண்டும் எடுத்துள்ளோம் எனவே இந்த 3 பிட் என்றால் 8 அட்ரஸ் லொகேஷன் எனவே இது டிகோடர் அவுட்புட் டிகோடர் அவுட் புட் 0 0 0 0 0 1 0 1 0 காணலாம் எனவே ஒரு மெமரி பிளாக்கில் நாம் பார்த்தது போல 3 டு 8 டிகோடர் இருக்கும் அதற்குப் பிறகு நீங்கள் ஸ்டோர் செய்யவிரும்பும் தகவலை இந்த ஃபங்சன்ஸ் F1 F2 F3 பற்றி மறந்துவிடுங்கள் எனவே இது டி 2 இது டி 1 மற்றும் டி நாட் என்று நீங்கள் கருதலாம் மற்றும் இந்த ஒவ்வொரு லொகேஷனிலும் நீங்கள் சில இன்பர்மேஷனை சில பைனரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் செய்ய வேண்டும் எனவே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே 1 1 0 ஐ 0 0 1 மீண்டும் 0 0 1 0 0 1 1 0 0 0 1 0 1 0 0 0 0 1 ஸ்டோர் செய்கிறீர்கள் நீங்கள் வேறு சில வேல்யுவையும் எடுக்கலாம் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அதைச் செய்தால் நீங்கள் பார்க்கும் இதுதான் உங்களுக்கு தேவை இதுதான் நீங்கள் மெமரியில் இருந்து எதிர்பார்ப்பது இந்த பர்டிகுளர் சர்க்யூட்டை பார்த்தால் அது டிகோடர் அவுட்புட்களை ஜெனரேட் செய்கிறது ஏ ப்ரைம் பி ப்ரைம் சி ப்ரைமிலிருந்து ஏபிசி வரை 8 என்று உங்களுக்குத் தெரியும் இந்த லைன்கள் மற்றும் இதுதான் OR அவுட்புட்ஸ் இது குறிப்பிட்ட வேல்யுக்களை எடுத்துக்கொள்ளும் மற்றும் இந்த குறிப்பிட்ட வேல்யுக்கள் இந்த பர்டிகுலர் ட்ரூத் டேபிளில் உள்ளன நீங்கள் இதை ஒரு ட்ரூத் டேபிள் வடிவத்தில் வைத்தால் D 2 உங்கள் F 1 ஆகவும் D 1 உங்கள் F 2 ஆகவும் டி னாட் உங்கள் F 3 ஆகவும் மாறும் இந்த வகையில் பெயர் வழங்கப்பட்டுள்ளது அதை வேறு முறையிலும் கொடுக்கலாம் மேலும் ஆடர் போன்றவற்றையும் மாற்றலாம் பிறகு D 2 அங்கு உள்ளது 1 இங்கே உள்ளது 1 இங்கே உள்ளது 1 இங்கே உள்ளது எனவே இதை நீங்கள் மின்டெர்ம்ஸின் சம்மேஷனாக எழுதலாம் 0 4 6 0 4 6 உங்கள் F2 விற்கான D1 க்கு 1 அங்கே உள்ளது இங்கே 0 மற்றும் 5 உள்ளது எனவே இந்த இரண்டு மின்டர்ம்களை OR கேட் பயன்படுத்தி நாம் ஆட் செய்யலாம் மேலும் F3 1 2 3 மற்றும் இது 7 எனவே அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு என்ன நடக்கிறது 0 0 0 ஐத் தூண்டுவதாகச் இருந்தால் 0 0 0 இங்கே எனவே இந்த லைன் ஹையாக இருக்கும் மற்றும் மீதமுள்ள லைன்கள் 0 ஆக இருக்கும் அவை அனைத்தும் 0 வாக இருக்கும் எனவே இந்த லைன் ஹை என்றால் இது OR கேட் எனவே இது 1 0 0 இன்புட்டைக் கொண்டுள்ளது எனவே இந்த அவுட்புட் 1 ஆக இருக்கும் இது 1 ஆக இருக்கும் இது 0 ஆக இருக்கும் ஏனெனில் இவை அனைத்தும் 0 இலிருந்து டிகோடரின் காரணமாக எனவே இந்த அவுட்புட் 1 ஆக இருக்கும் இங்கே இந்த இன்புட்கள் அனைத்தும் 0 ஏனென்றால் இங்கிருந்து வருகிறது எனவே OR கேட்டிற்கு இன்புட்கள் அனைத்தும் 0 ஆக இருக்கும் எனவே இந்த அவுட்புட் 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் 0 0 0 ஐ கொடுத்தால் அதன் அவுட்புட்டில் 1 1 0 ஐ D2 D1 மற்றும் D நாட் என நாம் ரீட் செய்வோம் இதேபோல் மற்ற எல்லா லொகேஷன்களிலும் அது நடப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது 0 0 1 ஆக இருந்தால் என்ன நடக்கும் எனவே A பிரைம் B பிரைம் C இந்த குறிப்பிட்ட அவுட்புட் 1 ஆகவும் மீதமுள்ளவை 0 ஆகவும் இருக்கும் இவை அனைத்தும் 0 ஆகும் எனவே இந்த OR கேட்டின் இன்புட்களுக்கு என்ன நடக்கும் எனவே இது 0 0 0 ஆகும் இதன் காரணமாக இந்த டிகோடர் அவுட்புட்கள் 0 அந்தந்த கேஸ்களுக்கு இதேபோல் இது 0 இது 0 ஆகும் இங்கே இந்த குறிப்பிட்ட ஒன்று 1 மற்றும் மீதமுள்ள அனைத்தும் 0 எனவே இது அவுட்புட் 0 0 1 ஆக இருக்கும் எனவே நீங்கள் லொகேஷன் அட்ரெஸ் பிட்களை வைக்கிறீர்கள் அவுட்புடில் நாம் அதை டி 1 டி 2 டி 1 மற்றும் டி நாட் என கான்பிகர் செய்ததைப்போல் இந்த அரேஞ்ச்மேண்டில் பெறுவீர்கள் எனவே ரோம் என்பது ஒரு காம்பினேடோரியல் சர்க்யுட் அதுதான் நாம் குறிப்பிட்டது இப்போது மேலும் பார்ப்போம் இன்னொறை நாம் பார்ப்போம் இது 8 க்ராஸ் 4 ரோம் இதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே A2 டு 0 அட்ரஸ் பிட்கள் எனவே இது 8 பாசிபிள் லொகேஷன்களை உருவாக்குகிறது இதுதான் இங்கே டிகோடர் பிளாக் முதலாவது A பார் B பார் C பின்னர் A பார் B பார் C இது முதலாவது A பார் B பார் C பார் இரண்டாவது A பார் B பார் C மற்றும் இது நாம் இதற்கு முன் பார்த்த வழி இப்போது இந்த ஒவ்வொரு லோகேஷனிலும் இது டி 3 டு 0 ஆகும் எனவே இது டி 3 டி 2 டி 1 மற்றும் டி நாட் மீண்டும் இந்த Y3 முதலியவற்றை மறந்துவிட வேண்டும் பின்னர் நாம் அதை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வோம் நாம் சேமிக்க விரும்பும் தகவல் என்ன எனவே நான் சொன்னது போல் நீங்கள் ஒன்றை எடுக்கலாம் இது டெவலப்பர் அல்லது தொழிற்சாலையில் முடிவு செய்யப்பட்டது நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் மாற்ற போவது இல்லை எனவே நீங்கள் முடிவு செய்ய விரும்புவதை முன்கூட்டியே சொல்ல வேண்டும் எனவே ஐசி உற்பத்தியாளரிடம் ரோம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட மாஸ்கை சிர்க்யுட்டின் போடோக்ரபிக் டெம்ப்ளேட்டை தயாரிக்க சொல்ல வேண்டும் எனவே முதல் லொக்கேஷனில் 0 1 1 1 0 டிரிபிள் 1 இரண்டாவது லொக்கேஷனில் 1 டிரிபிள் 0 மூன்றாவது லொக்கேஷனில் 1 0 1 1 இவை ஸ்டோர் செய்யப்பட வேண்டும் மீதமுள்ள கேஸ்களும் இப்படித்தான் எனவே இதுதான் அங்கே இருக்கிறது இப்போது இதை அடைய ஒரு வழி டிகோடர் ஓஆருக்கு சமமாக அது பின்னர் விவாதிக்க வேண்டிய பகுதி டையோடு சுவிட்சைப் பயன்படுத்துவதன் மூலம் டையோடு சுவிட்சைப் பயன்படுத்துவதன் மூலம் அது என்ன செய்யும் எனவே இது டிகோடர் அவுட்புட் என்பதை நாம் காணலாம் இவை 4 லைன்கள் அவை டி 3 டி 2 டி 1 மற்றும் டி னாட் ஆகியவற்றைக் குறிக்கின்றன 1 இருக்கும் இடத்தில் நீங்கள் ஒரு டையோடு கனெக்ட் செய்கிறீர்கள் ஒரு டையோடு கனெக்ட் செய்ய வேண்டும் அந்த எங்கெல்லாம் 0 உள்ளதோ கிராஸ் பாயிண்டில் டயோட் கனெக்ட் செய்யப்படாது எனவே இதன் பொருள் இங்கே ஒரு ஒயர் மற்றொரு வோயர் அதன் மேல் செல்கிறது அவற்றுக்கிடையே எந்த கனெக்சனும் இல்லை எனவே இந்த இரண்டிற்கும் எந்த கனெக்சனும் இல்லை எனவே இந்த காலம் இங்கே இந்த வெர்டிகள் லைனுக்கு A பிரைம் பி பிரைம் சி பிரைம் இடம் இருந்து எந்த இன் இன்புட்டும் வரவில்லை எனவே அவர்கள் ஒன்றுக்கொன்று கனெக்ட் செய்யப்படவில்லை இங்கே இது கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது Y2 Y1 Y னாட் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே 0 0 0 வைக்கப்படும் போது என்ன நடக்கும் 0 0 0 இங்கே வைக்கப்பட்டுள்ளது இது ஒன்று மட்டுமே ஹையாக இருக்கும் மற்றும் டிகோடர் செயல் காரணமாக மீதமுள்ள அனைத்தும் 0 ஆகும் அந்த நேரத்தில் இது இங்கே எந்த கனெக்சனும் இல்லை எனவே இந்த லைனின் இன்புடில் 0 மட்டுமே உள்ளது அதாவது எந்த கரண்டும் இது வழியாக பாயவில்லை ஐஆர் ட்ராப் இல்லை Y3 0 ஆக இருக்கும் இங்கே ஹை வோல்டேஜ் உள்ளது 1 உள்ளது எனவே இந்த டையோடில் 0 7 வோல்டேஜ் டிராப் பின்னர் இது இதற்காக அக்ராஸ் வோல்டேஜ் டிராப் இருக்கிறது இது லாஜிக் ஹையாக கருதப்படும் எனவே இந்த Y2 ஹையாக கருதப்படும் Y1 ஹையாக கருதப்படும் Y னாட் ஹையாக கருதப்படும் எனவே உங்கள் D3 0 ஆக இருக்கும் டி 2 டி 1 டி நாட் 1 1 1 ஆக இருக்கும் எனவே மெமரியில் எங்கு 1இருந்தாலும் இந்த ஒவ்வொரு கேஸுக்கும் இதே வழி தொடரும் எக்சாம்பிலாக 1 ட்ரிபில் 0 எனவே இங்கே ஒரு கிராஸ் பாயிண்டில் டையோடு உள்ளது மற்றும் மீதமுள்ள கேஸ்களில் எந்த டையோடும் இல்லை எனவே இந்த முறையில் மாஸ்கிங் பிராசஸ் மூலம் ஒரு பேட்டர்ன் உருவாக்கி இந்த ரோமை உருவாக்குவோம் இந்த ஸ்டோரேஜ் தான் நாம் மெமரி பிளாக்கில் காண்பது இந்த 8 கிராஸ் 4 ரோம் பிளாக் இப்போது நாம் குறிப்பிட்டுள்ளபடி இந்த மெமரி ஒரு காம்பினேடோரியல் சர்க்யூட் இப்போது நாம் D3 ஐ Y 3 ஆகக் பங்க்ஷன் ஆக குறிக்கிறோம் ஒரு பூலியன் பங்க்ஷன் உருவாக்கப்படுகிறது மற்றும் D2 Y2 ஆகவும் D1 Y1 ஆகவும் D நாட் ஆனது Y நாட் ஆகவும் என்றால் இந்த Y3 என்ன நீங்கள் அதை முழுமையாகப் பார்த்தால் முன்பு ஒவ்வொரு தனி லொகேஷன் வாரியாகப் பார்த்தோம் இப்போது இந்த குறிப்பிட்ட Y3 க்கான அனைத்து காலம்களையும் நன்றாக பார்த்தால் நாம் முந்தைய டிகோடர் OR ஏற்பாட்டில் பார்த்த மாதிரி ஆனால் குறிப்பாக ஒரு OR கேட் வைக்கப்பட்டுள்ளது இங்கே நாம் எந்தவொரு OR கேட்டையும் வைக்கவில்லை ஆனால் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது அது ஒரு சமமான ரெபிரசெண்டேஷன் அளிக்கிறது அதுதான் அதாவது இது 1 2 3 5 7 என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆகவே இவை சம் செய்யப்படும் மின் டெர்ம்கள் எனவே Y3 உம் ஒரு பூலியன் பங்க்ஷன் ஜெனரேட்டர் தான் இந்த பங்க்ஷன் ஐ ஜெனரேட் செய்யும் D3 இன் இடத்தில் இதேபோல் Y2 இதை ஜெனரேட் செய்கிறது இதை பார்த்தால் 0 3 4 மற்றும் 7 Y1 0 2 4 6 7 மற்றும் Y நாட் 0 2 5 6 எனவே இங்கே OR கேட் என்று தனியாக பார்க்க முடியவில்லை ஸ்பெசிஃபிக்காக டையோடு மற்றும் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே ஆனால் இதுவும் டிகோடர் OR இக்குவலன்ட் ரிலேஷன்ஷிப்பிற்குள் உள்ளது எனவே இதைப் பயன்படுத்தி நிறைய முக்கியமான கம்பினடோரியல் சர்க்யுட் பிளாக் உருவாக்கலாம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது ROM ஐப் பயன்படுத்தி ஸ்கொயர் சர்க்யுட் ஏனென்றால் அடிப்படையில் இது ஒரு டிகோடர் OR ஆர்கிடெட்க்சர் நீங்கள் டையோடு அல்லது ரெசிஸ்டன்ட்ஸ் எல்லா க்ராஸ் பாயிண்டில் பயன்படுத்தினாலும் பின்னர் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராசாக எடுக்கப்படுகிறது எனவே இங்கே இந்த எடுத்துக்காட்டில் இது ஒரு 3 பிட் ஸ்குயரர் இன்புட் அதற்கு ஸ்குயரிங் செய்யப்பட வேண்டும் மற்றும் 3 பிட் எனவே இவை டிபரென்ட் பாசிபிள் வேல்யுஸ் எனவே 0 டு 7 இவை டெசிமல் ஈக்விவலெண்ட் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அவுட்புட் 0 1 கு 1 2 கு 4 3 கு 9 4 கு 16 5 கு 25 6 கு 36 மற்றும் 7 கு 49 ஆகும் அவற்றை நீங்கள் பைனரியில் எழுதலாம் எனவே 0 எல்லாம் 0 1 என்பது ஐந்து 0 பின்னர் 1 4 என்பது 0 0 0 1 0 0 9 இது 1 0 0 1 16 என்பது 1 மற்றும் ஆல் 0 இங்கு 25 என்றால் 16 8 24 மற்றும் அங்கே 1 உள்ளது 36 எனவே 32 மற்றும் 4 இந்த இரண்டையும் நீங்கள் காணலாம் மற்றும் 49 32 16 மற்றும் இது 1 எனவே இது ஒரு வகையான லுக் அப் டேபிள் இது இன்புட் ஆக இருந்தாள் அதற்கான தொடர்புடைய அவுட்புட் இதுபோன்றதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் ஒரு ரோம் பயன்படுத்தி ரியலைஸ் செய்ய விரும்பினால் 8 கிராஸ் 6 தேவை ஏனெனில் 8 இன்புட்கள் மற்றும் 6 அவுட்புட்கள் உள்ளன 8 கிராஸ் 6 ரோம் ஆனால் நீங்கள் அதைப் பார்த்தால் அதை உன்னிப்பாகப் பார்த்தாள் பின்னர் நீங்கள் அதை குறைந்த சைஸ் ரோம் மூலம் செய்ய முடியும் என்பதைக் காணலாம் எப்படி D1 எப்போதும் 0 என்பதை நீங்கள் காணலாம் D1 எப்பொழுதும் 0 தான் நீங்கள் அதை பர்மனென்ட் ஆக இங்குள்ள கிரவுண்ட் உடன் கனெக்ட் செய்யலாம் மற்றும் Dநாட் என்பது எப்போதெல்லாம் A நாட் 0 வோ D நாட் 0 A நாட் 1 ஓ D நாட் 0 அப்படியே ஃபாலோ செய்கிறது எனவே D நாட்டை A நாட்டுடன் கனெக்ட் செய்யலாம் மீதமுள்ள கேஸ்களுக்கு D2 மின்டெர்ம்கள் இது 2 மற்றும் 6 இவை இரண்டும் ஒன்றாக சேர்த்து SOP ரியலைசேஷன் அந்த டிகோடர் ஓஆர் மின் டம்கள் ORல் ஆட் செய்யப்படுகிறது D 3 ஐப் பொறுத்தவரை இது டி 3 3 மற்றும் 5 டி 4 4 5 மற்றும் 7 தே டி 5 6 மற்றும் 7 நாம் காணலாம் எனவே இந்த நான்கு மட்டுமே தேவை எனவே 8 கிராஸ் 6 க்கு பதிலாக 8 கிராஸ் 4 ரோம் வைத்திருக்கலாம் ஏனெனில் இவை இரண்டும் ஏற்கனவே எளிமையான வழிமுறைகளால் ரியலைஸ் செய்யப்பட்டுள்ளன D0A0 D10 D2 ∑ m26 D3 ∑ m35 D4 ∑ m457 D5 ∑ m67 எனவே இதை நாம் இந்த முறையில் கனெக்ட் செய்ய முடியும் மேலும் இந்த 8 கிராஸ் 4 க்குள் இதுதான் முறை பேட்டன் இன்க்ரைன் செய்ய வேண்டியது பதியப்பட வேண்டியது இந்த பர்டிகுலர் ப்ளாக் 3 பிட் இன்புட்டின் ஸ்குயரர் சர்க்யுட் ஆகும் இல்லையா எனவே இதேபோன்ற விஷயத்தை நீங்கள் மிகவும் காம்ப்ளெக்ஸ் ஆன சர்க்யுட்க்கு நீட்டிக்க முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு பி டி நம்பரை ஸ்கொயர் செய்வது எனவே ஒரு பி டி நம்பரின் ஸ்கொயரிங் எனவே பி டி இன்புட் 0 முதல் 9 வரை மற்றும் அவுட்புட் இந்த கேசில் 0 முதல் 81 வரை 9 இக்கு 81 8 இக்கு 64 7 இக்கு 49 எனவே நம்பர் இருக்கும் வழி இதுதான் இங்கே கேட்கப்படுவது என்னவென்றால் அவுட்புட் முந்தையதைப் போலல்லாமல் பிசிடி வடிவத்தில் காண்பிக்கப்படும் முந்தையது பைனரி வடிவமாக இருந்தது எனவே இது தான் ரேகொயர்மென்ட் அதுவும் சாத்தியமாகும் நாம் பார்க்கலாம் எனவே இது பி டி ஸ்கொயரர் எனவே அந்த நம்பர் 81 வரை உள்ளது 2 டிஜிட் நம்பர் எனவே 1 டிஜிட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐசி 7447 மூலம் ஒரு டிஸ்ப்ளேவுக்கு வழங்கப்படும் மற்றொரு டிஜிட் குறைந்த முக்கியத்துவம் லோயர் சிக்னிபிகன்ட் இந்த பைனரி கோடெட் டெசிமல் எனவே அது 7447 க்கு வழங்கப்படும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய டெசிமல் நம்பர் வழங்கப்படும் எனவே இது தான் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை ஒரு ROM இல் பதித்து வைத்திருப்பதைப் பார்ப்போம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் க்ராஸ் பாய்ண்டில் கனெக்சன் டையோடிற்கு பதிலாக டிரான்சிஸ்டர் பிஜேடி மூலம் செய்யப்படுகிறது அதுவும் பாசிபில் இதை MOSFET மூலமாகவும் செய்யலாம் எனவே இது மாதிரி எங்கு இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சரியாக இருந்தால் இது 5 வோல்ட் எனவே இது ஆனாக இருந்தால் நாம் முன்பு பார்த்ததற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இது ஆணாக இருந்தால் இது ஹை இந்த டிரான்சிஸ்டர் ஆப்ஃ ஆகும் எனவே இது சாச்சுரேஷனில் வைக்கப்படும் வெரி லோ வோல்டேஜ் 0 1 அல்லது 0 2 வோல்ட் வைக்கப்படும் எனவே இங்கே இந்த வோல்டேஜ் லோவாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே என்ன ரீட் செய்தாலும் அது லோவாக இருக்கும் எனவே இந்த டிரான்சிஸ்டரின் இன்புட்டில் வோல்டேஜ் அடுத்து அவுட்புட் கிராஸ் பாய்ண்டில் லோ கிராஸ் பாய்ண்டில் அப்படி எதுவும் இல்லை என்றால் இந்த அவுட்புட் இங்கே இருக்கும் இந்த அவுட்புட்டை இங்கே காணலாம் இந்த கிராஸ் பாய்ண்டில் எந்த கனெக்ஷனும் இல்லை எனவே இந்த 5 வோல்ட் இங்கு வந்து லோட் இம்பீடேன்சை பொருத்து சிறிது வோல்டேஜ் சிறிது கரண்ட் எடுக்கப்படும் சிறிது கரண்ட் இந்த குறிப்பிட்ட ரேசிஸ்டன்ஸ் இன் குறுக்கே டிராப் ஆகும் அதற்காக போதுமான சிறிதாக இருக்கும் அதற்காக அவுட்புட் லாஜிக் ஹையாக ரெகக்னைஸ் செய்யப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட ரோவை ஆக்சஸ் செய்யும்போது டிரான்சிஸ்டர் இருப்பதால் லோ வேல்யு கிடைக்கும எனவே டிகோடர் அவுட்புட் ஹையாகிறது மற்றும் டிரான்சிஸ்டர் அப்சென்ஸ் அதை ஹையாக்கும் டிரான்சிஸ்டர் ப்ரெசென்ஸ் லோவாக்கும் டிரான்சிஸ்டர் அப்சென்ஸ் ஹை இந்த பகுதி புரிந்ததா இந்த சர்க்யுட் எவ்வாறு இயங்குகிறது எப்படி கரண்ட் ஃப்ளோ உள்ளது மற்றும் இங்கே அவுட்புட்டில் வரும் வோல்டேஜ் லெவல் இவை அவுட்புட்கள் இப்போது அதைப் புரிந்து கொண்டால் பிறகு முதலாவது பி டி இன்புட் இது 0 0 0 0 எனவே இது 4 லைன் பி டி டு 10 லைன் டெசிமல் டிகோடராக இருக்கும் எனவே இது ஆக்டிவேட் செய்யப்படும் 0 0 0 0 எனவே இந்த குறிப்பிட்ட 0 0 0 0 க்கு இது Y0 ஐ ஆக்டிவேட் செய்யப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் அவுட்புட்டில் நாம் என்ன விரும்புகிறோம் 0 0 இரண்டும் 0 இங்கே 0 இங்கே மற்றும் 0 இங்கே இருக்க வேண்டும் எனவே இந்த 4 பிட் 0 0 0 0 ஆக இருக்க வேண்டும் இந்த 4 பிட் 0 0 0 0 இருக்க வேண்டும் எனவே அதன்படி அனைத்து டிரான்சிஸ்டர்களும் இருக்க வேண்டும் ஏனென்றால் டிரான்சிஸ்டர் இல்லாதது ஹை லாஜிக்கை ஏற்படுத்தும் ஒன் வேல்யு இங்கே இருக்கும் எனவே அடுத்தது 1 ஆகும் எனவே இது இங்கே 0 0 0 ஆகவும் இங்கே 0 0 0 1 ஆகவும் இருக்க வேண்டும் எனவே 0 0 0 0 மற்றும் இங்கே அது 0 0 0 1 ஆக இருக்க வேண்டும் எனவே டிரான்சிஸ்டர் இல்லை என்பதை இங்கே காணலாம் எனவே இந்த லைன் செயல்படுத்தப்படும்போது 0 0 0 1 உள்ளது எனவே இது டிகோட் செய்யப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட இடங்கள் அனைத்தும் இந்த டிரான்சிஸ்டர்கள் ஆனில் இது வரை இருக்கும் எனவே இது இருக்கும் அவுட்புட் 0 2 வோல்ட் 0 1 வோல்ட் என சேச்சுரேஷன் வோல்டேஜ் குறைவாக இருக்கும் இங்கே எந்த கனெக்ஷனும் இல்லை எனவே 5 வோல்ட் லோட் கரண்டின் காரணமாக இங்கே ட்ராப் இருக்கும் இது லாகிக் ஹையாக இருக்கும் எனவே இதேபோல் 4 9 நாம் எடுத்துக்கொள்கிறோம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு 25 5 வைக்கப்பட்டுள்ளது எனவே இது 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வழியாக கொடுக்கப்படும் 0 0 1 0 இங்கு வர வேண்டும் 0 0 1 0 மற்றும் இங்கே 0 1 0 1 வர வேண்டும் எனவே நீங்கள் என்ன பார்க்க முடியும் அந்த 0 0 1 0 எனவே இந்த பாய்ன்ட் இங்கே டிரான்சிஸ்டர் இல்லை 1 0 1 எனவே இந்த பாய்ன்ட் மற்றும் இந்த பாய்ன்ட் டிரான்சிஸ்டர் இல்லை பின்னர் இது கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது இந்த லைன் இந்த 7447 க்கு இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வழியாக செல்கிறது எனவே இந்த வகையான பல வகையான லுக் அப் டேபிள் பேட்டன் உருவாக்க முடியும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சர்க்யுட் பெறலாம் எனவே இதுவரை நாம் விவாதித்தவை ரோம் ஆகும் பேட்டர்ன் ஆழமான பதியப்பட்ட பேட்டர்ன் ஃபாக்டரியிலே தயாரிக்கப்படுகிறது ஆனால் ஒரு டெவலப்பர் தனது சொந்த பேட்டர்னை வைக்க விரும்பினால் அதை அவர் ஃபாக்டரிக்கு அனுப்ப முடியாது அதற்காக இருப்பது புரோகிராமபல் ரோம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதில் கிராஸ் பாயிண்டில் கனேக்ஷன்களில் டயோட் உள்ளது எனவே அதன் பிறகு ஒரு ஃபியூஸ் இருக்கும் எனவே கனெக்சன் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அங்கு அதிக கரண்ட்டை அனுப்புகிறீர்கள் இதன் மூலம் ஃபியூஸ் எரிக்கப்பட்டு கனெக்சன் இழக்கப்படுகிறது இல்லாமல்போகிறது எனவே தொடங்குவதற்கு இது போன்ற அனைத்து ஃபியூஸ்களும் ஒரிஜினலாக இருக்கும் அனைத்து ஃபியூஸ்களும் OR ப்ளேனில் உள்ளன இது டிகோடர் இது ஃபிக்ஸட் AND அரே இது ஒரு டிகோடராக செயல்படுகிறது பின்னர் எப்போதெல்லாம் எதையாவது போட விரும்பினால் நீங்கள் அதற்கேற்ப ஃபியூஸ்களை எரிக்க பர்ன் செய்ய வேண்டும் எனவே இது பர்னிங் ப்ராசெஸ் எனவே இது டிஸ்ட்ரக்டிவ்லி ஹை அழிவுகரமான டிஸ்ட்ரக்டிவ்லி ஹை கரண்டுகள் டையோட்கள் மூலம் அனுப்பப்படுகின்றன உதாரணமாக முதல் லொகேஷனில் நீங்கள் 1 0 0 1 ஐ ஸ்டோர் செய்ய விரும்புகிறீர்கள் எனவே இது 0 0 0 ஆக இருக்கும்போது அந்த லொகேஷனில் நீங்கள் ஸ்டோர் செய்ய விரும்புவது 1 0 0 1 இந்த டிகோடர் அவுட்புட் ஆக்சஸ் செய்யப்படும் எனவே அந்த நேரத்தில் இந்த பாய்ன்ட் மற்றும் இந்த பாய்ன்ட் நீங்கள் ஸ்டோர் செய்ய விரும்பினால் எனவே இந்த இரண்டு கிராஸ் பாயின்ட்ஸ் ஃபியுஸ்கள் பர்ன் செய்யப்படும் எரிக்கப்படும் அதேபோல் நீங்கள் ஸ்டோர் செய்ய விரும்புவதைப் பொறுத்து மற்ற பாய்ண்ட்ஸும் பர்ன் செய்யப்படும் பின்னர் இங்கே ரெசிஸ்டன்ஸ் பெற்றுள்ளோம் கிரௌண்டுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது இது உங்களுக்கு ஒரு OR கேட் ரியலைசெஷனை எபக்டிவாக கொடுக்கிறது இப்போது PROM இல் நீங்கள் பெடர்னை ஒரு முறை பதியவைத்தவுடன் அதை அகற்ற ரிமூவ் செய்ய முடியாது எனவே அடுத்து அழிக்கக்கூடிய எரேசபில் PROM வருகிறது இங்கு மேலும் அட்வான்ஸ்மெண்ட் உள்ளது அங்கு டேட்டா ரைட் செய்ய EPROM புரோகிராமர் எனவே இங்கே டேட்டா ஒரு ஃப்ளோட்டிங் கேட் மூலமாக எழுதப்படுகிறது எனவே MOSFET அடிப்படையிலான ரியலைசெஷன் மெமரி செல் ரியலைசெஷன் இதில் இது ஒரு சாதாரண ஸ்டேண்டர்ட் MOS கேட் MOSFET கேட் சைட் ஆனால் இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் கேட் என்று அழைக்கப்படும் அடிஷனல் கேட் உள்ளது அது இங்கே உள்ளது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளால் பொருத்தமான பிசிக்ஸ் செயல்படும்போது டனல் போன்றவை அதன் டீடைள்களுக்கு நாம் செல்லமாட்டோம் அங்கு நடக்கும் குறிப்பிட்ட நிகழ்வுகள் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட் பார்வையில் நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட ஃப்ளோட்டிங் கேட்டில் எலெக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டோர் செய்யப்படும் போது த்ரசோல்டு வோல்டேஜ் அதிகரிக்கிறது மற்றும் அது ஸ்டோர் செய்யப்படாத போது கேட் வேலை செய்வதற்கு த்ரசோல்டு வோல்டேஜ் என்பது நார்மல் த்ரசோல்டு வோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே த்ரெஷோல்ட் வோல்டேஜ் நார்மலாக லாஜிக் 0 வாக கருதப்படுவதை விட அதிகமாக இருக்கும்போது இல்லையெனில் அது லாஜிக் 1 ஆக கருதப்படுகிறது எனவே இது எரெசபல் PROM இல் பயன்படுத்தப்படுகிறது எனவே எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் செய்யப்படுகிறதோ அல்லது ஸ்டோர் செய்யப்படவில்லையோ அதில் ஃப்ளோட் ஆகும் அந்த கண்டிஷன் எரேசிங் ப்ராசெசில் மாற்றப்படும் சாதாரண EPROM இல் இது அல்ட்ரா வயலெட் மூலம் செய்யப்படுகிறது இந்த குறிப்பிட்ட ஐ யில் குவார்ட்ஸ் விண்டோ மூலம் லைட் வீசுவதை நீங்கள் அறிவீர்கள் அங்கு ஸ்டோர் செய்யப்பட்ட அனைத்து சார்ஜும் ரிலீஸ் செய்யப்படுகிறது இது அனைத்தும் ஈகுவலாக மாறும் பின்னர் ப்ரோக்ராமிங்கின்போது குறிப்பிட்ட அளவிலான பொருத்தமான ப்ரோக்ராமிங் பல்ஸ் அனுப்புப்படுகிறது இது குறிப்பிட்ட லொகேஷனில் சார்ஜ் ஸ்டோர் செய்வதை உறுதி செய்யும் எனவே அது ரைட்டிங் பகுதியாகும் எலக்ட்ரிக்கலி எரெசபில் PROM இல் அது பொதுவான EPROM அங்கு லைட் அல்ட்ரா வயலெட் அந்த பர்பசிறகு பயன்படுத்தப்படுகிறது எலக்ட்ரிக்கலி எரெசபில் PROM இல் அல்ட்ரா வயலெட் ரேசிற்கு பதிலாக ஆபோசிட் போலரிட்டி கொண்ட எலெக்ட்ரிக்கல் பல்ஸ் பயன்படுத்தி சார்ஜை ரிமூவ் செய்வதன்மூலம் டேட்டா எரேஸ் செய்யப்படுகிறது இப்போது ஆபோசிட் போலரிட்டி கொண்ட எலெக்ட்ரிக்கல் பல்ஸ் பயன்படுத்தி எரேசிங் செய்யப்படுகிறது நிச்சயமாக இது மிகவும் மெதுவாக இருக்கும் அதற்குப் பிறகு ஃபிளாஷ் மெமரி வந்தது இது EEPROM அல்லது E ஸ்குயர் PROM ஐ விட வேகமானது இது பெரும்பாலும் E ஸ்குயர் PROM என்றும் அழைக்கப்படுகிறது இந்த எலெக்ட்ரிக்கலி எரேசபல் PROM இங்கு டேட்டா ரைட்டிங் 512 போன்ற சைஸ் ப்ளாக்கில் நடக்கிறது E ஸ்குயர் PROMஇல் ஒரு நேரத்தில் 1 பைட்டில் நடப்பதற்கு பதிலாக எனவே இது வேகமாகிறது எனவே இங்கே ஒரு வகையான மெமரி செல் உதாரணம் எனவே ப்ரோக்ராமிங்கின் பல்ஸ் அதிக அளவுடன் ஹை மேக்னிடுயுடில் அனுப்பப்படுகிறது மற்றும் ஃப்ளோட்டிங் கேட்டில் தேவைப்படும் போதெல்லாம் சார்ஜ் ஸ்டோர் செய்யப்படும் ரீடிங் ப்ராசசின்போது இரண்டிற்கும் 5 வோல்ட் கிடைக்கிறது இந்த குறிப்பிட்ட கேசில் ஃப்ளோட்டிங் கேட்டில் சார்ஜ் இருந்தால் Q2 ஆஃபில் இருக்கும் ஏனெனில் த்ரேஷோல்டு வோல்டேஜ் மிக அதிகமாகிறது அது ஆனில் இருந்தால் அது நார்மல் ஆபெரஷனாக இருக்கும் எனவே இதுவும் ஆனில் இருக்கும் அதற்கேற்ப இந்த வோல்டேஜ் இருக்கும் முடிப்பதற்கு லேபில் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட EPROM ஐசியை பார்க்கிறோம் ஐசி 2716 இது பெரும்பாலும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட் லேபில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது நிச்சயமாக இங்கே ஒரு குவார்ட்ஸ் விண்டோ இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது ஒரு அல்ட்ரா வயலெட் அதாவது அல்ட்ரா வயலெட் பயன்படுத்துவதன் மூலம் இந்த EPROM எரேஸ் செய்யலாம் அதை ரீட் செய்ய விரும்பினால் முதலில் வேலிட் அட்ரஸ் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு சிப் எனேபில் அதன்பிறகு அவுட்புட் எனேபில் அடுத்தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் சரியான அவுட்புட் பெறப்படுகிறது ஆக்சஸ் டைம் 550 நானோ செகண்ட்ஸ் வரை இருக்கலாம் எனவே அந்த அர்த்தத்தில் இது சற்று ஸ்லோவானது மற்றும் எரேசிங் நிச்சயமாக 4000 ஆங்ஸ்ட்ராமைக் காட்டிலும் குறைவான அல்ட்ரா வயலெட் ரே மூலம் 2537 ஆங்ஸ்ட்ரோம் ரெகமென்ட் செய்யப்படுகிறது ரைட் செய்தபிறகு இங்கு சூரிய ஒளி அல்லது ரூம் லைட் மற்றவை உள்ளே வருவதைத் தடுக்க ஒரு ஒளிபுகாத ஒபெக் லேபிள் போடப்படுகிறது ஏனென்றால் அந்த லைட்களில் 4000 ஆங்ஸ்ட்ரோமுக்கு குறைவான காம்பனென்ட்கள் உள்ளன எனவே அங்கு ஸ்டோர் செய்யப்பட்டுள்ள இந்த தகவல்கள் மெதுவாக எரேஸ் செய்யப்படலாம் மற்றும் ரைடிங்கிற்கு நிச்சயமாக டேட்டா ரைட் இன் இன்புட்கள் எதுவும் இல்லை எனவே இந்த டேட்டா அவுட்புட்கள் அங்கு டி எல் லெவல் ரைட் செய்வதற்கு மட்டுமே டேட்டா வைக்கப்படுகிறது இவை அங்கு இருக்கும் அட்ரஸ் மற்றும் அந்த நேரத்தில் 25 வோல்ட் ப்ரோக்ராமபல் பல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது இந்த அவுட்புட் எனேபில் ஹையாக உள்ளது மற்றும் ப்ரோக்ராம் செய்யப்பட வேண்டிய டேட்டா இங்கே பேரள்ளளாக அவுட்புட் பின்களில் வைக்கப்படுகிறது மற்றும் டேட்டா மற்றும் அட்ரஸ் லெவல் அனைத்தும் TTL இல் உள்ளன அட்ரஸ் மற்றும் டேட்டா நிலையானதாக ஸ்டேபிளாக இருக்கும்போது 50 மில்லி செகண்ட்ஸ் டிடிஎல் பல்ஸ் சிப் எனேபிளுக்கு வைக்கப்படுகிறது மேலும் அந்த ப்ராசசில் ரைட்டிங் முடிகிறது மற்றும் ரைட்டிங் முடிந்தபிறகு எழுதப்பட்ட டேட்டா வெரிபை செய்யப்படுகிறது வெரிபிகேஷன் பாஸ் ஆனால் டிவைஸ் பயன்பாட்டிற்கு ரெடி ஆகிறது இந்த முறையில் தான் EPROM இல் ரைட்டிங் அல்லது ப்ரோக்ராம்மிங் செய்யப்படுகிறது விரைவாக முடிக்க ரோம் என்பது ஒரு டிவைஸ் இதில் இன்பர்மேஷன் இன்டர்கனேக்ஷன் பேட்டர்னில் ஸ்டோர் செய்யப்படுகிறது இது நான் வோலடைல் அடிப்படையில் இது டிகோடர் OR ஆர்கிடேக்ச்சரை ஃபாலோ செய்யும் ஒரு காம்பிநேடோரியல் டிவைஸ் மேலும் OR ப்ளேனில் க்ராஸ் பாய்ன்ட்களில் டையோடு அல்லது டிரான்சிஸ்டர் அடிப்படையிலான சுவிட்சுகள் உள்ளன ரோம் என்பது தொழிற்சாலையில் செய்யப்பட்ட ஒன்று ஆனால் PROM ப்ரோக்ராமபல் ROM டெவலப்பரால் ஒரு குறிப்பிட்ட பேடர்னை பொறிக்க புரோகிராம் செயய்டப்படலாம் எரேசபல் PROM ஃப்லோடிங் கேட் கான்செப்டை பயன்படுத்துகிறது அங்கு டிரான்சிஸ்டர் த்ரேஷோல்டை இன்க்ரீஸ் செய்ய சார்ஜ் ஸ்டோர் செய்யப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சுவிட்சிங் ஆபரேஷனுக்கு EPROM இல் எரேசிங் அல்ட்ரா வயலெட் எக்ஸ்போஷரால் செய்யப்படுகிறது மற்றும் எலெக்ட்ரிக்கலி எரேசபில் PROM எலெக்ட்ரிக் பல்ஸ் எரேசிங் பர்பசுக்கு பயன்படுத்தப்படுகிறது